இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த சில விரிவுரைகளில் டேட்டா ஃப்ளோ மிகவும் எளிமையான நேர்த்தியான வழிமுறை என்பதை நாம் பார்த்தோம் இது வெவ்வேறு நிலைகளின் வெவ்வேறு செயல்களைக் கண்டறிகிறது மற்றும் அந்த செயல்களுக்கு இடையே பரிமாறப்படும் தரவுகளைக் குறிப்பிடுகிறது கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வு பிரபலமானது இது வடிவமைப்பு அம்சத்திற்காக மட்டுமே என்று கட்டுப்படுத்தப்படவில்லை ஆனால் டி எஃப் டி ஐ உபயோகப்படுத்த இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான யோசனைகளையும் நமக்குக் கொடுக்கிறது டி எஃப் டி மாடலில் உள்ள குறைபாடுகளைப் பற்றிப் பார்ப்போம் பப்பிளில் பார்த்தே செயல்பாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதை நாம் யூகிக்கும் படி இருக்க வேண்டும் ஆகவே அதிக விசயங்கள் முழுமையடையாமல் தெளிவற்றதாக இருக்கும்

ஒரு உதாரணத்தை கொடுப்பதற்காக இங்கு ஒரு பப்பிள் முதல் பார்வையில் தெளிவற்றதாக உள்ளது

டி எஃப் டி வரைபடத்தை நீட்டிக்க முடியும் ஆனால் அந்த அம்சங்களைப் பற்றி நாம் இந்த விரிவுரையில் விவாதிக்கப் போவதில்லை

டி எஃப் டி செய்ய முடியும் ஒரே ப்ராப்ளத்திற்கு அமைப்புகளை ஆராய வேண்டும் அடுத்த நிலையில் பப்பிள் அமைப்புகளைக் உருவாக்குவார்கள் இந்தக் குறைபாடுகள் அனைத்தையும் தவிர டி எஃப் டி ஆகும்

டி எஃப் டி மாடலை தரவு அகராதியை உருவாக்கும் கருவிகளை உபயோகிப்பதை விட கருத்துக்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது என்ற ஒன்றை எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவேண்டும் கருத்துக்களின் அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் டூல்களில் கற்றுக்கொள்வது மட்டுமே உங்களை ஒரு நல்ல வடிவமைப்பாளராக மாற்றாது டேட்டா ஃப்லோ இடையில் செல்லுகின்ற வெவ்வேறு தரவு உறுப்புகளையும் நாம் குறிப்பிடுவோம் ஒரு ப்ராப்ளத்திற்கான மற்றும் பல என நாம் எழுதுவோம் ஸ்ட்ரக்சர் சார்ட் மாற்றப்படுகிறது எனவே ஸ்ட்ரக்சர் சார்ட்டில் உருவாக்குகிறோம் இதுவரை குறிப்பிடப்பட்டவையின் சுருக்கம் அமைப்பு என்பது உயர்நிலை உருவாக்கம் உயர்நிலை வடிவமைப்பு எனவும் அழைக்கப்படுகிறது உயர்நிலை வடிவமைப்பை அடிப்படையாகக் கொண்டு நாம் விரிவான வடிவமைப்பை மேற்கொள்கிறோம் அங்கு ஒவ்வொரு மாடியூலுக்கும் உபயோகிக்கின்ற வழிமுறைகளையும் கொண்டிருக்கும் அடிப்படை கட்டமைப்பின் தொகுப்புகள் என்ன அல்லது ஸ்ட்ரக்சர் சார்ட்டின் பெயரை எழுதுகிறோம்

ஸ்டாக்சர் சார்ட்டின் ஐ அழைக்கலாம் ஆனால் அழைப்பு தொடர்ச்சியான அம்சமாக இருக்கும் போது இது முதலில் பிராசஸ் ஆர்டர் மற்றும் பிறவற்றை அழைக்கலாம் மூன்றாவது ஐட்டம் அல்லது மூன்றாவது உறுப்பு டேட்டா ஃப்லோ க்கு திரும்பக் கொடுக்கிறது என்பதையே இது குறிப்பிடுகிறது இவை மிகவும் எளிமையான குறியீடுகள் ஸ்ட்ரக்சர் சார்ட் நாம் வரைகிறோம் இங்கு வேறு சில குறியீடுகளும் உள்ளன உதாரணமாக தேர்ந்தெடுத்தலை குறிப்பிடுவதற்கு நாம் டைமண்ட் ஏதாவது ஒன்றை இது அழைக்கும் என்பதே இதன் பொருள் இங்கு உள்ள மற்றொரு உறுப்பு ரிப்பிடேஷன் பலமுறை அழைக்கின்றன என்பதைச் சுட்டிக்காட்டுகிறது ஸ்ட்ரக்சர் சார்ட்டில் அழைப்பது போன்ற அமைப்பு இல்லை அதனால் கீழ் நிலையிலிருந்து மேல்நிலைக்கு அம்புக் குறிகளை நாம் கொண்டிருக்கவில்லை கீழ்நிலையில் உள்ள மாடியூல்கள் அழைக்க முடியாது வடிவமைப்பு முறை எவ்வாறு அடுக்கு அமைப்பை அல்லது அடுக்குக்கான வடிவமைப்பை நமக்கு தானாக வழங்குகிறது என்பதைப் பார்ப்போம் பின்பக்க அம்புக்குறிகள் அவற்றில் இல்லை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது முறையை உபயோகப்படுத்தும் போது உயர்நிலை மாடியூல்களை அழைப்பது ஒரு மோசமான வடிவமைப்பைச் சுட்டிக் காட்டுகிறது மற்றும் நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்ஸ்டிரேக்சன் அனுப்பப்படுகின்றன ஆனால் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது போல் கீழ்நிலை மாடியூலில் புரிந்துகொள்ள வேண்டும் இவ்வாறு இது சுற்றிச் சுற்றி போய்க் கொண்டே இருக்கும் இதேநிலை பிழைகளைத் திருத்தம் போதும் ஏற்படுகிறது கொடுக்கப்பட்டுள்ள வரைபட அமைப்பில் தோல்விகள் ஏற்படும் போது அந்தப் பிழைகளைத் திருத்த முயற்சிக்கிறோம் எந்த மாடியூலில் கொள்கையின் ஒரு எடுத்துக்காட்டு சுலபமாக புரிந்து கொள்ளக் கூடிய ஒரு வடிவமைப்பை உருவாக்குவதற்கு இது உதவுகிறது மற்றும் இதில் நாம் பிழைகளை சுலபமாகத் திருத்த முடியும் நாம் கிட்டத்தட்ட இந்த விரிவுரையின் இறுதியில் உள்ளோம் நாம் இங்கு முடித்துக் கொள்வோம் அடுத்த விரிவுரையில் தொடர்வோம்